அடுத்து நாம் ஆற்றல் சமநிலையை எழுதப் போகிறோம் ஆற்றல் சமநிலை வெவ்வேறு செயல்முறைகளில் உள்ள பல்வேறு சொற்கள் யாவை நடத்துதல் வெட்டு அழுத்தத்திற்கு பதிலாக கடத்தல் வேறு என்ன அழுத்தம் சாய்வு இருக்குமா இல்லை நிச்சயமாக இல்லை வேறு என்ன பிசுபிசுப்பு சிதறல் உங்களுக்கு பிசுபிசுப்பு சிதறல் இருக்கும் நமக்கு வெப்பச்சலனம் உள்ளதா ஆம் அல்லது இல்லை நிச்சயமாக வெப்பப் போக்குவரத்துக்கான வெப்பச்சலன முறை நம்மிடம் உள்ளதா ஆம் நிச்சயமாக ஆம் வேறு என்ன மாணவர் மன்னிக்கவும் வேலை முடிந்தது அதை நாம் தலைமுறை என்ற சொல்லலாம் தலைமுறை என்றால் நேர்மறை குறி என்றால் அது மூழ்கும் சொல்லாக இருந்தால் எதிர்மறை அடையாளம் இவை 4 செயல்முறைகள் எனவே மூலம் நாம் எளிதாக எழுதலாம் பிசுபிசுப்பு சிதறல் என்ன தண்டு அதுவே வெப்பச்சலனத்தைக் குறிக்கிறது அதுதான் வெப்பச்சலனம் ஏற்கனவே சரியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அது உங்கள் வெப்பச்சலனச் சொல் மற்றும் அது கடத்தல் க்கு சமமாக இருக்க வேண்டும் லாப்லாசியன் என்பது கடத்துதலுக்கான கணிதப் பிரதிநிதித்துவம்

மற்றும் பிசுபிசுப்பான சிதறல் ஆகும் நான் மூலதன ஃபையை பிசுபிசுப்புச் சிதறல் சொல் மற்றும் ஒரு யூனிட் வால்யூமுக்கு வெப்ப உருவாக்கம் என்று வைத்தேன் பிசுபிசுப்பு சிதறல் என்பது மற்றும் இரண்டு மடங்கு அது பிசுபிசுப்பு சிதறல் இந்த வகையான ஆற்றல் சமநிலையை நிறைவு செய்கிறது மீண்டும் நீங்கள் நேவியர் ஸ்டோக்கிடமிருந்து அதே விஷயத்தைப் பெறலாம் நீங்கள் ஷெல் பேலன்ஸ்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் அதே வெளிப்பாட்டை அடையலாம் நீங்கள் நேவியர் ஸ்டோக் ஐ எழுதலாம் மற்றும் தோராயமாக நேவியர் ஸ்டோக் ஐக் குறைக்கலாம் அதே வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் மேலும் வெவ்வேறு செயல்முறைகளை விவரிப்பதன் மூலமும் நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் அதைச் சரியாகச் செய்தால் அது சமம் நீங்கள் அதைச் சரியாகச் செய்தால் அது மிகவும் முக்கியமானது இதேபோல் நாம் வெகுஜன சமநிலையை எழுதலாம் வெகுஜன சமநிலைக்கு சமமான வெப்பச்சலனச் சொல் என்ன A என்பது இனம் மற்றும் இனத்தின் செறிவை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் இது வெப்பச்சலனச் சொல் மற்றும் சமமாக இருக்க வேண்டும் அதுதான் வெகுஜன பரவல் பிசுபிசுப்பு சிதறல் இல்லை நான் ஐ வெகுஜன தலைமுறை சொல்லாக வைத்தால் அது வேதியியல் எதிர்வினை என இருக்கலாம் இது பல்வேறு வழிகளில் இருக்கலாம் ஆனால் என்பது அளவீட்டு நிறை சொல் என்று சொல்லலாம் இவை நான்கு இருப்புக்கள் மற்றும் நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சி சமன்பாட்டை dx மற்றும் dv dy ஆல் 0க்கு சமமாக எழுதலாம் இது ஒரு சுருக்க முடியாத திரவம் என்று நீங்கள் கூறும் தொடர்ச்சி சமன்பாடு இயற்கையாகவே திருப்தி அடைகிறது நாம் உண்மையில் தொடர்ச்சி சமன்பாட்டிற்கு தீர்வு காண வேண்டியதில்லை ஏனெனில் திரவமானது சுருக்க முடியாதது மற்றும் இது ஒரு நிலையான அமைப்பு ஆகும் தொடர்ச்சி சமன்பாடு எப்போதும் திருப்திகரமாக இருக்கும் தொடர்ச்சி சமன்பாட்டைத் தீர்ப்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே நாம் கவலைப்பட வேண்டியதெல்லாம் இந்த நான்கு சமன்பாடுகளைத் தீர்ப்பதுதான் இது நேரியல் அல்லது சமன்பாடுகளின் தொகுப்பா இது நேரியல்தா அது ஏன் நேரியல் அல்ல அனைத்து சமன்பாடுகளிலும் வெப்பச்சலனம் மற்றும் பிசுபிசுப்பு சிதறல் ஆகியவை அவற்றில் சில மட்டுமே எனவே எது நேரியல் எது நேரியல் அல்லாதது ஆம் அனைத்தும் நேரியல் அல்லவா வெகுஜன சமநிலை நேரியல் இது நேரியல் என்று நீங்கள் நினைப்பது எது நேரியல் அல்லாத வரையறை என்ன சமன்பாட்டை நேரியல் என்று எப்போது அழைக்கிறீர்கள் சரி அப்புறம் வேறென்ன வேறு என்ன u மற்றும் v இந்த சமன்பாடுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்க கொள்கையளவில் ஒரே வித்தியாசம் ஆம் நாம் அமைப்பு சமன்பாட்டை எழுதவில்லை என்பதைத் தவிர நீங்கள் வைத்திருக்கும் இனங்களின் செறிவு அளவைப் பொறுத்தது என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் ஒரு இனம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதன் செறிவு CA1 என்று சொல்லலாம் இப்போது நான் திடீரென்று திடப்பொருளிலிருந்து அல்லது திட மற்றும் திரவத்திற்கு இடையே உள்ள இடைமுகத்தில் இருந்து இனங்கள் கொண்டு செல்லப்பட்டு அது நான்கு மடங்கு CA1 ஆகிவிட்டது என்று சொல்லலாம் இப்போது அடர்த்தி சரியாக மாறிவிட்டது திரவத்தின் அடர்த்தி மாறிவிட்டது சரி முதல் விஷயம் என்னவென்றால் செறிவு மாற்றத்தின் காரணமாக வேகம் பாதிக்கும் போக்குவரத்து மிகக் குறைவு உங்களிடம் இன்னும் நான்கு மடங்கு இனங்கள் இருந்தால் நீங்கள் இன்னும் அடக்க முடியாததாக இருக்கலாம் நீங்கள் இன்னும் வேகத்துடன் முறுக்குவதன் மூலம் அதிக வேக ஓட்டத்தைப் பெறலாம் நீங்கள் சாய்வுகளைக் கொண்டிருக்கலாம் dudx மற்றும் dudy மூலம் சாய்வுகளுடன் விளையாடலாம் மற்றும் இன்னும் சுருக்க முடியாத திரவத்தை பராமரிக்கலாம் சுருக்க முடியாதது என்பது செறிவு வேகத்தை பாதிக்காது என்று அர்த்தமல்ல கொள்கையளவில் வெகுஜன போக்குவரத்து அது வேகமான போக்குவரத்தை மாற்றலாம் அல்லது பாதிக்கலாம் உண்மையில் உங்கள் போக்குவரத்தில் நினைவுகூரலாம் நிச்சயமாக வெகுஜனப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் உண்மையில் J என அழைக்கப்பட்டது இது கடத்தும் இழப்பு உரிமையிலிருந்து பரவக்கூடிய ஃப்ளக்ஸ் பிளாஸ்டிக் பங்களிப்பாக வரையறுக்கப்படுகிறது கொள்கையளவில் நீங்கள் வெகுஜன போக்குவரத்து எப்போது வேண்டுமானாலும் அந்த திசையில் அந்த இனத்தின் வெப்பச்சலனத்தை பாதிக்கலாம் சரியானது ஆனால் உந்த போக்குவரத்து இங்குள்ள வெகுஜன சமநிலை போக்குவரத்தை பாதிக்கிறது என்பதை இது உங்களுக்கு சொல்கிறது பாடத்திட்ட நோக்கங்களுக்காக இந்த இணைப்பு மிகக் குறைவு என்று நாம் கருதப் போகிறோம் வெகுஜன போக்குவரத்து வேகப் போக்குவரத்தை பாதிக்காது என்று கருதுவோம் இது நாம் செய்யப்போகும் ஒரு அனுமானம் இந்த அனுமானங்களில் சில மேம்பட்ட போக்கில் தளர்த்தப்படும் நாங்கள் அதை இங்கே செய்ய மாட்டோம் எனவே இந்த சமன்பாடு ஒரு நேரியல் சொல் இது நேரியல் என்றால் வெகுஜன போக்குவரத்து சமன்பாடு நேரியலாக மாறும் மேலும் எளிமைப்படுத்த 0 என்று வைத்துக்கொள்வோம் வெப்பத்தை உருவாக்கும் சொல் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் உடல் சக்திகள் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இயற்கை வெப்பச்சலனத்தைப் பற்றி பேசலாம் ஆனால் ஒரே நேரத்தில் வெப்ப நிறை மற்றும் வேகப் போக்குவரத்தைப் புரிந்துகொள்வதற்காக இது பூஜ்ஜியம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த தோராயங்களைச் செய்வோம் பின்னர் 0 என்று வைத்துக்கொள்வோம் நாம் உண்மையில் கையாளும் திரவம் குறைந்த பிசுபிசுப்பு திரவம் என்றும் பிசுபிசுப்பு சிதறலும் குறிப்பிடத்தக்கதாக இல்லை என்றும் கருதுவோம் இப்போது இங்கே நேரியல் எது எந்த சமன்பாடுகள் நேரியல் நிறை சமநிலை நேரியல் ஆகும் ஆற்றல் சமநிலை என்ன அதுவும் நேரியல் u என்ன நாம் u மற்றும் v தெரிந்தால் T மற்றும் CA ஐக் கண்டுபிடிக்க முடியும் கொள்கையளவில் அது நேரியல் அல்ல u மற்றும் v ஆகியவை பிசுபிசுப்பு சிதறல் 0 என்று நாம் கருதினால் u மற்றும் v ஆகியவை வெப்பநிலை உரிமையிலிருந்து முற்றிலும் சுயாதீனமாக இருக்கும் பிசுபிசுப்பு சிதறல் மிகக் குறைவு என்று நாம் கருதினால் u மற்றும் v ஆகியவை வெப்பநிலையிலிருந்து சுயாதீனமானவை எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளும் வெப்பநிலை மற்றும் செறிவு ஆகியவற்றைப் பொறுத்து நேர்கோட்டில் இருக்கும் u என்றால் என்ன v என்றால் என்ன என்பதைக் கண்டறிவதே உண்மையான பணியாகும் அது நமக்குத் தெரிந்தால் இவற்றின் சரியான தீர்வுகள் நமக்குத் தெரியும் நாம் செய்யப் போகும் அடுத்த பகுதி எல்லை அடுக்கின் வழக்கமான தடிமன் மைக்ரானின் வரிசையைப் பற்றியது அது எல்லை அடுக்கின் வழக்கமான தடிமன் வேகம் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து எல்லை அடுக்கு எல்லை அடுக்கின் தடிமன் தட்டின் நீளத்தை விட அல்லது நீங்கள் பார்க்கும் அமைப்பை விட மிகவும் சிறியதாக இருப்பதால் எல்லை அடுக்கு தோராயம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தலாம் ஆம் அது வழக்கமான அளவின் வரிசை சரி இது மிகவும் சிறியது ஆனால் இன்னும் அளவின் வரிசை மிகவும் சிறியது நீங்கள் பார்க்கும் அமைப்பின் உண்மையான நீளத்துடன் ஒப்பிடும்போது எல்லை அடுக்கின் நீள அளவில் மிகவும் ஏற்றத்தாழ்வு இருப்பதாக எங்களுக்குத் தெரிகிறது ஒருவர் சில தோராயங்களைச் செய்யலாம் இவை தோராயமானவை என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் இந்தச் சிக்கலில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றிய சில நுண்ணறிவைப் பெறுவதற்காக இவற்றை உருவாக்குகிறோம் ஒருவர் உண்மையில் சென்று செய்ய முடியும் இவை அனைத்திற்கும் எண்ணியல் ரீதியாக யாரும் செய்வதிலிருந்து யாரும் தடுக்க மாட்டார்கள் 1 உண்மையில் அவை அனைத்தையும் எண்ணியல் ரீதியாக தீர்க்க முடியும் ஆனால் வெறுமனே சென்று முரட்டுத்தனமாக அவற்றைத் தீர்ப்பதன் மூலம் நீங்கள் பெரிய நுண்ணறிவைப் பெற முடியாது எனவே எல்லை அடுக்கு தோராயங்களை நாம் அறிமுகப்படுத்தலாம் மற்றும் முதல் தோராயமாக x கூறு வேகம் y கூறு வேகத்தை விட பெரியது எனவே இது ஏன் நியாயமானது ஏன் இந்த நியாயமான தோராயம் எல்லை அடுக்குக்கு மேலே உள்ள x கூறு வேகம் என்ன என்பதை ஒரு தட்டையான எடுத்துக் கொண்டால் எல்லை அடுக்கை வரைவோம் இது இலவச ஸ்ட்ரீம் வேகமாக இருக்கும் நான் இதை முடிவிலி என்று அழைக்கிறேன் y கூறு வேகம் பற்றி என்ன திரவத்தின் பெரும்பகுதி உண்மையில் x திசையில் நகர்வதால் அது 0 ஆக இருக்கும் v முடிவிலி 0 y கூறுகளின் வேகம் உண்மையில் எல்லை அடுக்குக்குள் மட்டுமே உள்ளது x திசைவேகம் x திசையில் இருக்கும் போது தடிமன் மிகவும் சிறியது மற்றும் இந்த நீள அளவு மிகவும் பெரியது மற்றும் அழுத்தம் சாய்வு காரணமாக ஓட்டம் உள்ளது ஏனெனில் ஒரு வெளிப்புற பம்ப் உள்ளது இது உண்மையில் திரவத்தை பொருளைக் கடந்து செல்ல கட்டாயப்படுத்துகிறது எனவே u x கூறு வேகம் y கூறு வேகத்தை விட பெரியது y திசையில் பம்ப் இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் அது x திசை ஓட்டம் மட்டுமே du dy பற்றி என்ன சாய்வுகளைப் பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் எல்லை அடுக்கில் உள்ள சாய்வுகளைப் பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் du dy du dx dv dy dx என்றும் dv dy என்றும் கூறுவோம் இந்த நான்கின் அளவு வரிசை பற்றி என்ன v என்பது மிகச் சிறிய உரிமை இந்த 2 சாய்வுகள் மிகவும் சிறியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது du dy உடன் ஒப்பிடும்போது du dx என்ன எது மிகப் பெரியது அது ஏன் பெரியது அது ஏன் பெரியது உராய்வு உண்மையில் திட மற்றும் திரவ இடையே இடைமுகத்தில் உள்ளது எனவே இந்த உராய்வு இப்போது y திசையில் சாய்வு வலுவான சாய்வுகளை அறிமுகப்படுத்தப் போகிறது உண்மையில் x திசையில் நகரும் திரவத் துகள்களின் x கூறு வேகம் இந்த மேற்பரப்பால் வழங்கப்படும் உராய்வு காரணமாக அவை இப்போது வலுவாக பின்னடைந்துவிட்டன எனவே செங்குத்தான சாய்வு இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே அந்த பின்னடைவு காரணமாக x கூறுகளின் திசைவேகத்தின் y திசையில் உள்ள சாய்வு y x திசையில் வழங்கப்படும் சாய்வுகளை விட பெரியதாக இருக்கும் அதற்குக் காரணம் என்னவென்றால் x கூறுகளின் திசைவேகத்தின் x திசையில் ஏற்படும் பின்னடைவு திரவத்தின் இந்த வெட்டு காரணமாக மட்டுமே அது சுவரின் உராய்வை எதிர்கொள்ளவில்லை அதன் சொந்த துகள் மூலம் திரவத்தால் வழங்கப்படும் வெட்டு எனவே x கூறு வேகத்தின் y சாய்வு அதாவது du dy மற்ற அனைத்து சாய்வுகளையும் விட கணிசமாக பெரியதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் உண்மையில் dvdx dvdy ஐ விட பெரியது சரி dvdx du dx 0 இன்னும் du dy பெரியது ஆம் ஆனால் அது முழுவதுமாக உருவாக்குவதற்கு முன்பே எல்லை அடுக்குக்குள் இருக்கிறது முழு வளர்ச்சியடைந்த பின் சாய்வு என்ன என்பதைப் பற்றி பேசுகிறீர்கள் அங்கு du dx 0 ஆகும் y திசையில் உள்ள சாய்வுகள் 0 அல்ல ஆனால் உள்ளேயும் கூட இருப்பதால் du dy அதிகமாக இருக்கும் என்பது தெளிவாகிறது x கூறுகளின் திசைவேகத்தின் y சாய்வான dvdx என்ற எல்லை அடுக்கு எப்போதும் x கூறு வேகத்தின் x சாய்வு மற்றும் மற்ற அனைத்து சாய்வுகளை விட பெரியதாக இருக்கும் சுவர் வெட்டு காரணமாக அது குறிப்பிடத்தக்க அளவு அதிக உராய்வை வழங்குகிறது மற்றும் திரவத்தால் வழங்கப்படும் வெட்டை விட இது சொந்த துகள்களாகும் அதனால்தான் இந்த சாய்வு எப்போதும் பெரியதாக இருக்கும் இப்போது திரவம் இங்கு நகர்கிறது என்பதை சரியாகப் பார்க்கவும் ஏனென்றால் இடைமுகத்தில் ஒரு துகள்கள் தங்கியிருக்கும் திரவத்தை இங்கே காணலாம் இப்போது நீங்கள் dy மூலம் ஒரு திட்டவட்டமான v dv வேண்டும் இல்லையெனில் தொடர்ச்சி சமன்பாடு திருப்தி அடையாது எனவே அது x திசையில் குறிப்பிட்ட சாய்வில் செலுத்துகிறது மற்றும் அது y கூறு சாய்வை விட மிகவும் சிறியதாக இருக்கும் அதாவது x கூறு வேகத்தின் y சாய்வு வேறு எந்த கேள்வியும் இருக்கிறதா இந்த எல்லை அடுக்கு தோராயங்களை நாம் திணித்தால் மாதிரி சமன்பாட்டை மீண்டும் எழுதலாம் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் சுவரை இங்கே எடுத்துக்கொண்டால் உங்களிடம் ஒரு இடைமுகம் உள்ளது இப்போது திரவம் x திசையில் நகரும் போது அழுத்தம் சாய்வு முதன்மையாக x திசையில் உள்ளது ஏனெனில் அங்குதான் திரவம் இப்போது செலுத்தப்படும் திசையாகும் திரவமானது தட்டையான தகட்டைப் பார்த்தவுடன் இந்த மேற்பரப்பினால் வழங்கப்படும் உராய்வுக்கு அது வெளிப்படும் எனவே அது மேலே உள்ள திரவத் துகள்களை y திசையில் பின்னுக்குத் தள்ளப் போகிறது ஆனால் சில திரவத் துகள் வேகம் இப்போது மாறி அவற்றில் சில 0 க்கு வந்துவிட்டதால் x கூறுகளின் திசைவேகம் 0 க்கு வந்துவிட்டது தொடர்ச்சி சமன்பாடு dvdy இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் இல்லையெனில் தொடர்ச்சி சமன்பாடு இல்லை மேலும் இது ஒரு அமுக்க முடியாத திரவம் என்பதால் தொடர்ச்சி சமன்பாட்டை பூர்த்தி செய்ய நீங்கள் நன்றாக v அல்லது y கூறு வேகம் கொண்டிருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பெறும் x திசையில் உள்ள வேகம் குறைதல் அல்லது சாய்வுகள் தானாகவே வழங்கப்படும் திரவத்தின் வெட்டு காரணமாகும் x திசையில் நீங்கள் பார்க்கும் சாய்வு தட்டின் இருப்பை உணரவில்லை ஆனால் உராய்வு காரணமாக x கூறு வேகத்தின் y சாய்வு x திசைவேகத்தின் y சாய்வு முதன்மையாக வழங்கப்படும் இது கணிசமாக அதிகமாக உள்ளது அதனால்தான் இந்த திசைவேக சாய்வு அனைத்தையும் விட பெரியது இந்த இரண்டையும் பற்றி எல்லை அடுக்கு தடிமன் மிகவும் சிறியதாக இருப்பதால் y கூறுகளின் வேகம் கணிசமாக சிறியதாக இருக்கும் இது எல்லையில் சில 0 இலிருந்து செல்ல வேண்டும் இங்கே x மற்றும் y கூறுகளின் வேகம் 0 மற்றும் நான் உண்மையில் இந்த வரிசையில் சென்றால் v 0 என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த வரியில் நான் சென்றால் இது x ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் எல்லை அடுக்கின் விளிம்பில் உள்ள y கூறு வேகமும் 0 ஆக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் இது முதன்மையாக எல்லை அடுக்குக்கு வெளியே பாயும் ஃப்ரீ ஸ்ட்ரீம் திரவமாகும் சாய்வு என்பது வேகம் இங்கே 0 மற்றும் இங்கே 0 எனவே சாய்வுகள் கணிசமாக பெரியதாக இருக்க முடியாது சாய்வு கணிசமாக பெரியதாக இருக்கும் சிறிய தூரத்திற்குள் அது 0 க்கு செல்ல முடியாது எனவே y கூறு வேகமானது தட்டையான தட்டின் மேற்பரப்பிலிருந்து எல்லை அடுக்கின் விளிம்பு வரையிலான மதிப்புகள் 0 உடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஆம் அதுதான் கணித முறையால் பார்க்கப்படுகிறது சாய்வுகள் கணிசமாக அதிகமாக இல்லை அதனால்தான் இந்த மூன்று சாய்வுகளும் உண்மையில் x கூறு வேகத்தின் y சாய்வை விட மிகச் சிறியவை இந்த எல்லை அடுக்கு தோராயங்களை மாதிரி சமன்பாட்டுடன் சேர்ப்போம் மற்றும் சில ஒற்றுமைகளைப் பார்க்கத் தொடங்குவோம் உண்மையில் இந்த சமன்பாடுகள் ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் ஏற்கனவே பார்க்கலாம் நான் ஒரு திரவத்தை பம்ப் செய்கிறேன் என்றால் அளவிடக்கூடிய அளவான அழுத்தம் சாய்வு உங்களுக்குத் தெரிந்தால் நான் திரவத்தை பம்ப் செய்யும் அழுத்த சாய்வை என்னால் அளவிட முடியும் நிலையான அழுத்தச் சாய்வு எனக்குத் தெரிந்தால் இந்த 3 சமன்பாடுகளை உற்றுப் பார்த்தால் அவை உண்மையில் மிகவும் ஒத்ததாகத் தெரிகிறது இந்த அழுத்தச் சாய்வு மாறிலியாக இருந்தால் உங்களிடம் உள்ள அனைத்தும் ududx மற்றும் vdv dy மற்றும் நீங்கள் இங்கு பார்க்கும் விதிமுறைகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் உந்தப் போக்குவரத்தில் நீங்கள் எதைப் பார்க்கிறீர்களோ அதுவே ஆற்றல் போக்குவரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுவே வெகுஜனப் போக்குவரத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுவே ஒரு பரவல் சொல்லுக்குச் சமமான வெப்பச்சலனம் ஆகும் வேக விவரக்குறிப்பு வெப்பநிலை விவரக்குறிப்பு மற்றும் செறிவு சுயவிவரத்தை விவரிக்கும் மாதிரி சமன்பாடுகளில் சில ஒற்றுமைகள் இருப்பதை நீங்கள் ஏற்கனவே காணலாம் அவர்கள் இந்த ஒற்றுமையைப் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் மேலும் இந்த மூன்று சமன்பாடுகளின் ஒற்றுமையைத் தீர்க்காமல் இந்த முக்கியமான பண்புகளில் சிலவற்றை உண்மையில் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை அடுத்த விரிவுரையில் காண்பிக்கப் போகிறோம் இந்த சமன்பாடுகளை அவர்கள் தோற்றமளிக்கும் விதத்தில் நாங்கள் தீர்க்கப் போவதில்லை ஆனால் சமன்பாட்டின் கட்டமைப்பைப் பார்ப்பதன் மூலம் அதிக தகவல்களையும் நுண்ணறிவையும் பிரித்தெடுக்க முயற்சிக்கப் போகிறோம்